வணக்கம் நான் ஐஐடி கான்பூரைச் சேர்ந்த ஜெயந்தா சாட்டர்ஜி இன்றைய உலகில் சேவைகள் மேலாண்மை சமகால சிக்கல்களைப் பற்றி நாங்கள் விவாதிக்கிறோம் சேவைத் தத்துவம் எவ்வாறு வணிகங்களை முழுவதுமாக மாற்றுகிறது மற்றும் இது எங்கள் முழு அமர்வுகளுக்கும் ஒரு முக்கிய தலைப்பாக இருக்கும் ஆனால் இந்தக் குறிப்பிட்ட அமர்வில் மதிப்பு உருவாக்கத்தில் இந்த வாடிக்கையாளர் ஈடுபாடு அல்லது வாடிக்கையாளர் இணை உருவாக்கம் என்று நாம் அழைப்பதில் அதிக கவனம் செலுத்துவோம் எனவே கடந்த 30 40 ஆண்டுகளாக மார்க்கெட்டிங் ஒரு கருத்தாக இருக்கலாம் அல்லது நிறுவன வணிக உத்திகளை ஒரு கருத்தாகக் கூறலாம் சேவை அமைப்பு என்று நாம் அழைக்கும் அமைப்பைப் பொறுத்து நான் இந்த நேரத்தில் சேவை அமைப்பைப் பயன்படுத்துகிறேன் ஆனால் உண்மையில் எல்லா நிறுவனங்களும் வாடிக்கையாளர்களை ஒருவித தடை அல்லது சில வகையான இடங்களை ஓரளவு உடல் ஓரளவு மெய்நிகர் பார்த்தன எனவே சேவை அமைப்பு மற்றும் சேவை நுகர்வோர்கள் பிரிக்கப்பட்டு வணிகம் என்பது வணிகங்களுக்கு சந்தை என்று அழைக்கப்படும் விநியோகஸ்தர்கள் விநியோகஸ்தர்கள் பங்குகள் மற்றும் பலவற்றிற்கு இடையில் கணினி மேம்படுத்துபவர்கள் கணினி உருவாக்குபவர்கள் மற்றும் பலவற்றிற்கு இடையில் நுகர்வோருக்கு சந்தைப்படுத்தப்பட்டது ஆனால் இந்த இரண்டு நிறுவனங்களும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு இந்தப் பக்கம் இந்தப் பக்கம் சந்தைப்படுத்தப்படுகிறது முன்னுதாரணமானது இன்று இந்த வரைபடம் இந்த வரைபடத்தை வரிசைப்படுத்துவதற்கு மாறுகிறது ஆனால் நான் இன்று அதை இன்னும் விரிவாக விளக்கப் போகிறேன் இங்கே நீங்கள் இன்னும் இந்த சேவை அமைப்பு மற்றும் சேவை நுகர்வோர் இருப்பதைப் பார்க்கிறீர்கள் அவர்கள் இந்தப் பக்கத்தில் இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் இப்போது சேவை ஊழியர்களைச் சேர்த்துள்ளோம் இந்த வரைபடத்தில் சேவை ஊழியர்கள் சேவை நுகர்வோரிடமிருந்து கிட்டத்தட்ட பிரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நீங்கள் சில வரையறுக்கப்பட்ட தொடர்புகளைக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் நீங்கள் உண்மையில் அந்த ஊழியர் மாற்றத்தின் ஒரு பகுதியாக இல்லை இந்தச் சூழ்நிலையில் நாங்கள் பார்ப்பது என்னவென்றால் சேவை அமைப்பு சேவை ஊழியர்கள் சேவை நுகர்வோர் அவர்கள் ஒரு முக்கோணத்தை உருவாக்கி பின்னர் ஊடாடும் முக்கோணத்தை உருவாக்குகிறார்கள் அதாவது சேவை நுகர்வோர் தொடர்பு கொள்ளலாம் மற்றும் பெரும்பாலும் சேவை ஊழியர்களுடன் மாற்று இடங்களை மாற்றலாம் இதன் விளைவாக இன்று உள் சந்தைப்படுத்தல் மற்றும் வெளிப்புற சந்தைப்படுத்தல் போன்ற புதிய சொற்கள் உள்ளன பேராசிரியர் சி பிரஹலாத் மற்றும் ராமஸ்வாமி லாண்ட் மார்க் வேலைகளால் ஈர்க்கப்பட்ட இந்த அடுத்த ஸ்லைடுக்கு நான் இப்போது நகர்கிறேன் இன்றைய உலகில் மதிப்பு எவ்வாறு உருவாக்கப்படுகிறது எனவே நாங்கள் இப்போது இந்த உலகில் இல்லை அங்கு நிறுவனங்கள் மற்றும் நுகர்வோர் பிரிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் இங்கே நீங்கள் பார்ப்பது போல இந்த வரைபடம் மேலே உள்ளது பழைய உலகம் சித்தரிக்கப்பட்டுள்ளது இந்த நடுவில் இது தொடர்பு இடம் ஒரு பக்கம் எங்களிடம் சப்ளை செயின் மற்றும் டெலிவரி செயின் கொண்ட அமைப்பு உள்ளது மறுபுறம் எங்களிடம் வாடிக்கையாளர்கள் உள்ளனர் இந்த வரைபடமானது இப்போது இங்கே உள்ள வரைபடத்திற்கு மாற்றமாக உள்ளது இந்த அம்புக்குறி எனவே நாம் இங்கே அமைப்பு நிறுவனம் மற்றும் நாம் இப்போது அமைப்பு ஒரு நெட்வொர்க் பார்க்கிறோம் எனவே இங்கே கூட சப்ளையர் வாங்குபவர் உறவு இல்லை நாங்கள் முழு விண்மீனையும் ஒரு நெட்வொர்க்காகப் பார்க்கிறோம் வாடிக்கையாளர்களையும் ஒரு நெட்வொர்க்காகப் பார்க்கிறோம் ஏனெனில் பேராசிரியர் பிரஹலாத் மற்றும் ராமசாமி இந்த வேலையைச் செய்தபோது 10 12 ஆண்டுகளுக்கு முன்பு இதில் தொலைநோக்குப் பார்வை இருந்திருக்கலாம் என்று இப்போது நாம் உணர்கிறோம் ஆனால் இன்று சமூக ஊடகங்களின் விரைவான பெருக்கம் மற்றும் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் எங்கும் பரவியுள்ள நிலையில் இது ஒரு முழுமையான உண்மை ஒரு குறிப்பிட்ட சுகாதார மையத்தில் இருந்து அல்லது ஒரு ஹோட்டலில் இருந்து அல்லது ஒரு உணவகத்தில் இருந்து அல்லது உங்கள் மொபைல் ஃபோன் சேவையில் இருந்து வரும் சேவையில் நீங்கள் மகிழ்ச்சியடையவில்லை என்றால் அது கட்டண பொறிமுறையை விளக்காமல் உங்களுக்கு சிக்கலை உருவாக்கியுள்ளது நீங்கள் முகநூலில் இருப்பீர்கள் நீங்கள் வேறு வேறு தளங்களில் இருப்பீர்கள் உங்கள் கவலையை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் மகிழ்ச்சியின்மையைக் குரல் கொடுப்பீர்கள் மேலும் இது வேகமாக உலகம் முழுவதும் பரவும் இது வைரலாகி வருவதாக நாங்கள் கூறுகிறோம் எனவே வாடிக்கையாளர் ஒரு நெட்வொர்க் நிறுவனங்கள் ஒரு பிணையத்தில் உள்ளன எனவே இப்போது அதிக தடை இல்லை என்பதை நாங்கள் புரிந்துகொள்கிறோம் எனவே இந்த எல்லை செயலிழக்கப்பட்டது இது வாடிக்கையாளர் நிறுவன தொடர்பு இனி ஒரு தனித்துவமான இடத்தில் நடைபெறாது அது இருபுறமும் அனுமதிக்கிறது எனவே வாடிக்கையாளர்கள் யோசனை நிலையில் கூட உள்ளீட்டை வழங்குகிறார்கள் முன்னதாக நாங்கள் சந்தை ஆராய்ச்சி செய்தோம் வாடிக்கையாளரிடமிருந்து யோசனைகளை எடுத்து அதை மீண்டும் கொண்டு வந்தோம் இப்போது புதிய தயாரிப்பு யோசனை உருவாக்கத்தில் வாடிக்கையாளர்கள் பெரும்பாலும் உண்மையான நேரத்தில் பங்கேற்கிறார்கள் சில சுவாரஸ்யமான உதாரணங்களை சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் எனவே பாரம்பரியத்திலிருந்து புதிய உலகத்திற்கு மாறுதல் மற்றும் நீங்கள் ஆர்வமுள்ளவர்கள் தயவு செய்து படிக்கவும் பிரஹலாத் மற்றும் ராமசாமியின் பெரும்பாலான படைப்புகள் இணையத்தில் இலவசமாகப் படிக்கக் கிடைக்கின்றன என்று நினைக்கிறேன் தயவுசெய்து படிக்கவும் இந்த முன்னுதாரண மாற்றத்தைப் புரிந்துகொள்வதற்கான அவர்களின் பணி இணை உருவாக்கம் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இப்போது உறவுகளை பிரிக்க முடியாது என்பதை அது புரிந்துகொள்கிறது உறவுகள் உண்மையில் இணைக்கப்பட்டுள்ளன அதனால்தான் யாருக்கு எத்தனை தொடர்புகள் உள்ளன யாருக்கு எத்தனை பின்தொடர்பவர்கள் உள்ளனர் எத்தனை பேர் உங்களைப் பின்தொடர்கிறார்கள் என்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஏனெனில் இது சமூக ஊடகங்கள் மூலம் இந்த மிகப்பெரிய தகவல்தொடர்பு சக்தியை உருவாக்குகிறது இது ஒரு பிராண்டின் அர்த்தத்தை மாற்றக்கூடியது உங்கள் மார்க்கெட்டிங் செய்தியை மாற்றும் எனவே நீங்கள் சந்தை ஆராய்ச்சி செய்து சில யோசனைகளைக் கொண்டு வாருங்கள் சில யோசனைகளைக் கொண்டு ஒரு தயாரிப்பை உருவாக்கி பின்னர் தயாரிப்பை அறிமுகப்படுத்துங்கள் சில கருத்துக்களைப் பெறுங்கள் பின்னர் தயாரிப்புடன் டிங்கர் செய்வது இல்லை முழு விஷயமும் இப்போது தடையற்ற முன்னும் பின்னுமாக செயல்முறையாக கிட்டத்தட்ட நிகழ் நேரத்திலும் மாறும் வகையில் நடக்கிறது எனவே ஐஸ்கிரீம் அல்லது யோகர்ட்டுக்கு புதிய சுவைகள் அறிமுகப்படுத்தப்படலாம் உங்களுக்குத் தொடர்ந்து வரும் வாடிக்கையாளர்களின் எதிர்வினையைப் புரிந்துகொள்வதன் மூலம் கிட்டத்தட்ட நிகழ்நேரத்தில் நான் இதைச் செய்தேன் என்று வாடிக்கையாளர்கள் பங்கேற்கிறார்கள் இந்த ஐஸ்கிரீமுடன் இந்த ஐஸ்கிரீமையும் கலக்கிறேன் அது அற்புதமாக இருந்தது மற்றும் ஒரு புதிய சுவை உருவாகிறது எனவே இணைவு என்பது மிகவும் பிரபலமான ஒரு புதிய உலகமாகும் மேலும் இது இணை உருவாக்கத்தில் இருந்து பலத்தைப் பெறுகிறது மற்றும் இணை உருவாக்கம் என்பது ஒரு கற்றல் செயல்முறையாகும் நிகழ்நேர இணைப்பில் இருங்கள் நிறுவனங்களும் வாடிக்கையாளர்களும் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ளலாம் எனவே நிக் கோட்ஸ் 2009 இன் இந்த குறிப்பிட்ட சுவாரஸ்யமான ஆய்வுக் கட்டுரையையும் இணை உருவாக்கம் மதிப்புக்கான புதிய பாதைகள் மேலும் பல எடுத்துக்காட்டுகள் மற்றும் செயல்முறைகள் விவரிக்கப்பட்டுள்ளன மேலும் நான் குறிப்பிடும் சி கே பிரஹலாத் புத்தகத்தையும் குறிப்பிடுகிறேன் எனவே செயலற்ற வாங்குபவர்களிடமிருந்து வாடிக்கையாளர்கள் செயலில் உள்ள முகவர்களாக மாறுகிறார்கள் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களைக் கேட்டு பின்னர் தங்கள் சொந்த விளக்கங்களைச் செய்யாமல் நீங்கள் இப்போது ஒரு நிலையான உரையாடலில் இருக்கிறீர்கள் வாடிக்கையாளர்கள் பங்காளிகள் மற்றும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய இயக்கங்கள் கிட்டத்தட்ட உண்மையான நேரத்தில் அனுபவங்கள் பகிரப்பட வேண்டும் மற்றும் நிறுவனத்திற்கும் நுகர்வோருக்கும் இடையே தொடர்ச்சியான அறிவு ஓட்டம் இருக்க வேண்டும் மற்றும் நிபுணர்களை விளக்குவதில் குறைந்த நம்பிக்கை உள்ளது எனவே பல்வேறு வகையான பெரிய தரவு பகுப்பாய்வுக் கருவிகளுடன் சந்தை ஆராய்ச்சி பல வழிகளில் இப்போது குறைந்த சார்பு மற்றும் சந்தை ஆராய்ச்சி நிபுணர்கள் மேலாளர்கள் வாடிக்கையாளர்களின் தேவைகள் மற்றும் கருத்துகள் மற்றும் எதிர்வினைகளை நிகழ்நேரத்தில் தகவல்களைச் சேகரித்தல் தகவலை விளக்குதல் மற்றும் அறிவுப்பூர்வமான கருத்துக்களை வழங்குதல் ஆகியவற்றின் மூலம் புரிந்து கொள்ள முடியும் எனவே பிரஹலாத் உண்மையில் டார்ட் எனப்படும் இந்த சுவாரசியமான சுருக்கத்தை கட்டமைத்துள்ளார் இது வெற்றிகரமான வாடிக்கையாளர் ஈடுபாட்டிற்கு ஒரு முன்நிபந்தனையாகும் இது மதிப்பின் இணை உருவாக்கம் மற்றும் செலவு இது உரையாடல் அணுகல் மற்றும் இடர் மேலாண்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றைக் குறிக்கிறது எனவே நீங்கள் உண்மையில் இப்போது நிறுவனத்திற்கும் வாடிக்கையாளருக்கும் இடையே ஸ்டோர் ஃபார்வேர்ட் மெசேஜிங் செய்யவில்லை என்பது உரையாடல் மிகவும் தெளிவாக உள்ளது எனவே நாங்கள் இங்கே காட்டியது போல் நீங்கள் நேர தாமதத்துடன் நேர தாமதமான தகவல்தொடர்பு சார்ந்து இல்லை நீங்கள் கிட்டத்தட்ட உண்மையான நேரத்தில் தகவல்தொடர்புகளைப் பார்க்கிறீர்கள் எனவே வாடிக்கையாளர்களைக் கேட்பதில் இருந்து வாடிக்கையாளர்களுடன் உரையாடலுக்கு நகர்கிறோம் எனவே நாம் உரையாடல் என்று அழைக்கும் முதல் முக்கியமான புள்ளி இது அணுகல் முந்தைய வாடிக்கையாளர்களுக்கு நிறுவனத்திற்கு இடையே என்ன நடக்கிறது என்பதற்கான அணுகல் இல்லை அது ஊழியர்கள் இப்போது இந்தத் தடை கலைக்கப்பட்டு நிர்வாகம் நேரடி உரையாடலாக இருப்பது போல் ஊழியர்களும் வாடிக்கையாளர் நுகர்வோரும் நேரடி உரையாடலில் இருக்க முடியும் எனவே முன்பு நிறுவனத்திற்குள் மட்டுமே கிடைத்த அறிவு இப்போது பெரும்பாலும் வாடிக்கையாளரின் புரிதல் மற்றும் விளக்கம் மற்றும் கருத்துகளுக்காக வெளியிடப்படுகிறது எனவே இருதரப்பு அறிவு நுகர்வோர் மற்றும் அமைப்பு மற்றும் விளக்கத்திற்கான நிபுணத்துவம் அனுபவங்களைப் பகிர்வதற்கான நிபுணத்துவம் புதிய முன்னுதாரணத்தை உருவாக்குதல் ஆகியவை ஒரு முக்கிய அங்கமாகும் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பொருள் வெளிப்படையாக அதிக அறிவு அதிக உள் தகவல்கள் பகிரப்படுவதால் ரகசியத் தகவல்கள் முக்கியமான தகவல்கள் கசிந்துவிடுமா என்ற அபாய உணர்வு இருக்கும் ஆனால் வெளிப்படைத் தன்மை மற்றும் தகவல் பகிர்வு ஆகியவை ஆபத்தை அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அதே நேரத்தில் வாடிக்கையாளர்களின் மனதில் அதிக பொறுப்பையும் கொண்டு வருகிறது எனவே வாடிக்கையாளர்கள் தங்களுக்குச் சேவை செய்யும் நிறுவனங்களுக்காக அக்கறை காட்டுகின்றனர் மேலும் இது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இரகசியமாக சுய மேலாண்மையாகும் எனவே எங்கள் அனுபவம் முழுவதும் வெளிப்படைத்தன்மை நல்லது நிர்வகிக்கப்பட வேண்டிய ஆபத்து அளவு உள்ளது அதை அளவீடு செய்ய வேண்டும் உங்களுடன் சில வாடிக்கையாளர்களை வைத்திருக்கலாம் பீட்டா கட்டத்தில் ஒரு தயாரிப்பைப் பகிரலாம் மென்பொருள் அதன் பீட்டாவில் உள்ளது உங்கள் முக்கிய வாடிக்கையாளர்களாக இருக்கும் நிலை சலுகை வாடிக்கையாளர்களை நீங்கள் அனைவருடனும் செய்யத் தேவையில்லை ஆனால் மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்கள் பிரச்சனைகளைப் பகிர்வதன் மூலம் மகத்தான லாபத்தைப் பெற்றுள்ளன மேலும் மென்பொருள் உருவாக்கத்தில் முன்னணிப் பயனர்களை ஈடுபடுத்துவதன் மூலம் பகிர்வதன் மூலம் தங்கள் மென்பொருளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் பிழைகளை மிக வேகமாக அடையாளம் காண முடிந்தது எனவே உதாரணங்களைப் பார்க்கும்போது புதிய ஐஸ்கிரீம் மற்றும் தயிர் சுவைகள் இந்த மதிப்பு கூட்டு உருவாக்கும் முறையின் மூலம் உருவாக்கப்படுவது போன்ற எடுத்துக்காட்டுகள் எங்களிடம் உள்ளன வாடிக்கையாளர்கள் மதிப்பு உருவாக்கும் முறையில் பங்கு பெற்றனர் டி ஷர்ட் டிசைன் பொம்மைகள் மற்றும் அலங்காரம் அதிக விலையுள்ள படிக நகைகள் நகை வடிவமைப்பு புதிய நகைக்கடைகள் இவை அனைத்தும் தனியாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் அங்கு மிகவும் கலைநயமிக்கவர்களாகவும் புதிய டிசைன்களை உருவாக்க நகைக்கடைக்காரர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள் இப்போது பல சந்தர்ப்பங்களில் இந்த வடிவமைப்புகள் வாடிக்கையாளர்களின் அனுமதியுடன் சில சமயங்களில் வாடிக்கையாளருடன் சில ராயல்டியைப் பகிர்ந்துகொள்வதன் மூலம் இந்த வடிவமைப்புகள் உலகளவில் பயன்படுத்தப்படுகின்றன எனவே வாடிக்கையாளர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் மற்றும் அவர்களது பணியாளர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் மற்றும் அவர்களது நண்பர்கள் மற்றும் பலவற்றிற்கு இடையேயான போட்டிகள் மூலம் க்ரூட் சோர்சிங் அல்லது பெரும்பாலும் மூல யோசனை என்று அழைக்கப்படும் இந்த முழு டொமைனும் எனவே ஸ்போர்ட்ஸ் ஷூக்களுக்கான புதிய வடிவமைப்பு சவர்க்காரம் எனவே இந்த வகையான நிறுவனங்களைப் பார்த்தால் அவர்களின் பல இணையதளங்கள் தயாரிப்பு யோசனைகளில் வாடிக்கையாளர்களின் ஈடுபாடு தயாரிப்பு மறுவடிவமைப்பு அல்லது சுத்திகரிப்பு ஆகியவற்றில் வாடிக்கையாளர்களின் ஈடுபாடு மற்றும் பலவற்றிற்கான யோசனைகளை உருவாக்குவதற்கான செயலில் உள்ள பகுதிகளைக் கொண்டிருப்பதைக் காண்பீர்கள் நிச்சயமாக மைக்ரோசாப்ட் அல்லது லினக்ஸ் போன்ற மென்பொருள் நிறுவனங்கள் அல்லது யூடியூப் விக்கிபீடியா அல்லது ஃபேஸ்புக் போன்ற சேவைகளை உருவாக்குவது போன்ற மகத்தான ஆதாயங்களைப் பற்றி விவாதிக்காமல் இணை உருவாக்கம் பற்றிய விவாதத்தை முடிக்க முடியாது உண்மையில் இந்த குறிப்பிட்ட அமர்வில் அல்லது இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தின் பல அமர்வுகளில் நீங்கள் YouTube இல் அதை அனுபவித்து மன்றத்தில் பங்கேற்கிறீர்கள் உங்கள் அனுபவங்களைப் பகிர்ந்து கொள்கிறீர்கள் உங்கள் கவலைகளைப் பகிர்ந்து கொள்கிறீர்கள் உங்கள் கேள்விகளையும் பதில்களையும் முன்வைக்கிறீர்கள் இந்த பாடத்திட்டத்தில் பங்கேற்கும் சக ஊழியர்கள் நாங்கள் அறிவை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் இது ஒரு புதிய உலகம் அங்கு ஒரு ஆசிரியர் இல்லை மேடையில் ஒரு ஞானி இல்லை நாங்கள் இனி பிரசங்கம் செய்யவில்லை நாங்கள் தொடர்பு கொள்கிறோம் நாங்கள் எங்கள் அறிவையும் உங்கள் தரவையும் உங்கள் நிபுணத்துவத்தையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்கிறோம் வரவிருக்கும் நேரங்கள் வரவிருக்கும் நாட்களுக்கு ஒரு செறிவூட்டப்பட்ட அமர்வாக இருக்கலாம் இந்த அறிவு ஓட்டத்தின் காரணமாக பங்கேற்பதன் மூலம் இந்த அறிவு இணை உருவாக்கம் காரணமாக இதைப் பற்றி சிந்தியுங்கள் இந்த புதிய முன்னுதாரணத்தின் சக்தி உங்களுக்குப் புரியும் ஐஐடி கான்பூரில் எங்கள் மாணவர்கள் செய்த பணிகளின் விரைவான உதாரணங்களைக் காண்பிப்பதன் மூலம் முடிக்கிறேன் குப்பையில் இருந்து புதையல் என்று அழைக்கும் திட்டத்தில் பணிபுரியும் மாணவர்களின் முதல் குழு பல்வேறு வகையான கழிவுப்பொருட்களை எவ்வாறு மறுபயன்பாடு செய்து உற்பத்திப் பகுதிக்கு வைக்கலாம் என்பதைப் பார்ப்பீர்கள் எனவே இந்த குறிப்பிட்ட குழு அவர்கள் மின்னணு கழிவுகளில் வேலை செய்தனர் இது நவீன உலகின் மிகவும் தொந்தரவான கழிவு வகைகளில் ஒன்றாகும் அவர்கள் அதை எப்படி செய்தார்கள் என்பதை நான் முழு விளக்கத்தையும் பார்க்கவில்லை ஆனால் சுவாரஸ்யமான யோசனை என்னவென்றால் அவர்கள் உருவாக்கிய மாணவர்களின் குழு தலைவர் விவேக் மற்றும் அவர்கள் ஒரு சேவையை உருவாக்கினர் இது கந்தல் எடுப்பவர்களுக்கு கூடுதல் வருமானமாக இருக்கும் பொருளாதார பிரமிட்டின் மிகக் குறைந்த அடுக்குகளில் உள்ளன அவர்கள் சேகரிக்கும் இந்த எலக்ட்ரானிக் கழிவுகளை எடுத்துக் கொள்ளலாம் குறிப்பாக விவேக் குழுவினர் எளிமையான இயந்திரங்களை உருவாக்குகிறார்கள் இதன் மூலம் நமது கபாலிவாலாக் கந்தல் பிக்கர்கள் அச்சிடப்பட்ட சர்க்யூட் போர்டுகளின் மின்னணு கழிவுப் பகுதிகள் அல்லது குப்பைத் தொட்டியில் உள்ள மின்னணு கூறுகளைப் பயன்படுத்தி இந்த அழகான நகைகளை உருவாக்க முடியும் அற்புதம் இந்த சட்டத்தைப் பாருங்கள் அவர்கள் உருவாக்கிய இயந்திரங்களைப் போன்றே செலவாகும் என்று அவர்கள் கணக்கிட்டனர் இது போன்ற ஒரு சட்டகம் அந்த எளிய இயந்திரங்களின் மூலம் சுமார் 10 நிமிடங்களில் தயாரிக்கப்படலாம் உற்பத்திச் செலவு 15 ரூபாயாக இருக்கும் குறைந்த பட்சம் 150 ரூபாய்க்கு எளிதாக மறுவிற்பனை செய்யலாம் என்று சந்தையில் சரிபார்த்தனர் எனவே கந்தல் எடுப்பவர்களை ஈடுபடுத்தி அழகான தயாரிப்பு மறுஒதுக்கீட்டை உருவாக்குவதன் மூலம் இணை உருவாக்க முறை மூலம் உருவாக்கப்பட்ட அற்புதமான யோசனைகளுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு கடைசியாக மற்றொரு சிறிய உதாரணம் இது சமீபத்தில் பியூஷைப் பயன்படுத்தும் மாணவர்களின் குழு அங்கு எனது மாணவர்களில் ஒருவராக இருந்தார் அவர்கள் நகரமயமாக்கல் மற்றும் இந்தியாவில் விரைவான நகரமயமாக்கலால் வீசப்படும் பல சிக்கல்களைப் பார்த்தார்கள் கிராமங்கள் நகரங்களை விட்டு நகர்வது போன்றது பெரிய அளவிலான கழிவுகள் உருவாகின்றன ஆனால் அவர்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தினர் பசுமையின் பற்றாக்குறை மற்றும் தோட்டக்கலைக்கு கிடைமட்ட மேற்பரப்பு இல்லாதது மற்றும் நகரங்களில் புதிய பழங்கள் பூக்கள் காய்கறிகள் இல்லாதது நகர்ப்புற செங்குத்துத் தோட்டங்களின் இந்தப் பகுதியைப் பார்த்து உயரமான உயரமான கட்டிடங்களின் செங்குத்து மேற்பரப்பைப் பயன்படுத்தி காய்கறிகள் பூக்கள் மற்றும் அழகான பச்சைப் போர்வைகளை வளர்க்கவும் இது உற்பத்தித் திறன் மற்றும் குடிமக்களின் மன ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது இப்போது இதைச் செய்ய பியூஷ் உண்மையில் தோட்டக்காரர்களுடன் தொடர்புகொண்டு மற்ற மாணவர்களுடன் தொடர்புகொண்டு புதிய தலைமுறை தோட்டக்காரர்களால் வழங்கக்கூடிய ஒரு புதிய சேவையை உருவாக்கினார் கிட்டத்தட்ட கழிவுப் பொருட்களைப் பயன்படுத்தி அழகான தோட்டங்கள் இங்கு பார்த்தால் தென்னை மட்டைகளைப் பயன்படுத்தியிருக்கிறார்கள் சில காலம் கழித்து மரத்தின் அடிவாரத்தில் விழும் பனை மரத்தின் பட்டைகளிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்களைப் பயன்படுத்தியிருக்கிறார்கள் பயன்படுத்தப்பட்ட சணல் சாக்குகளை தூக்கி எறிந்து தொங்கும் தோட்டமாக மாற்றினர் ஜப்பானிய தொங்கு தோட்ட வடிவமைப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் இதை ஒருங்கிணைத்து எங்கள் வளாகங்களில் வசிப்பவர்களின் வாடிக்கையாளர் எண்ணிக்கையை உள்ளடக்கிய வகையில் இது செய்யப்பட்டுள்ளது என்பதை புரிந்துகொண்டனர் தோட்டக்காரர்கள் இப்போது நகர்ப்புற மேற்கோள்களில் உயர் மட்ட சேவை வழங்குநராக மாறுவார்கள் அவர்கள் உண்மையில் தாவரங்களுக்கு மட்டுமல்ல அனைத்து தோட்டக்கலைகளையும் உங்களுக்கு வழங்குவார்கள் ஆனால் அந்த பொழுதுபோக்கை வளர்த்து உங்கள் உயரமான கட்டிடத்தின் தரிசு செங்குத்து மேற்பரப்பை பூக்கள் காய்கறிகளை உற்பத்தி செய்யும் தோட்டமாக மாற்றுவதற்கு உங்களை அனுமதிக்கும் அனைத்து கருவிகளும் வாடிக்கையாளர்களை ஈடுபடுத்துவதன் மூலம் யோசனைகள் மற்றும் கூட்டு உருவாக்கத்தின் சக்தி மற்றும் அவர்கள் செயல்பாட்டில் கூட்டாளிகள் மற்றும் புதிய சேவை வாய்ப்புகளை உருவாக்குதல் புதிய சேவை தொழில்முனைவோர் இந்த தோட்டக்காரர்களில் சிலர் ஒரு பணியாளரை விட நாளை தொழில்முனைவோராக மாறுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் காலப்போக்கில் இதுபோன்ற பல புதிய யோசனைகள் கூட்டு உருவாக்கம் மற்றும் கூட்டத்தை உருவாக்குதல் மற்றும் பங்கேற்பு அமிழ்தச் செயல்படுத்தல் ஆகியவற்றின் மூலம் யதார்த்தமாக மாறுவதைக் காண்போம்